காந்தப் பொருட்களின் இருப்பில் ஒரு காந்தத்தின் காந்தப்புலத்திற்கான தீர்வு காந்த திருப்புத்திறன் m உடன் காந்தப்புலத்தை கணக்கிடுவதற்கு எங்கள் இயந்திரங்களை அமைத்து ஒரு துணை புலத்தை அறிமுகப்படுத்திய பின்னர் இப்போது காந்தப் பொருட்களைக் கையாள நாங்கள் தயாராக உள்ளோம் எனவே நாங்கள் மூன்று வகைகளாக பரவலாக வகைப்படுத்தக்கூடிய காந்தப் பொருட்களைக் கையாளப் போகிறோம் இவை பரமக்நெடிக் டயமக்னடிக் மற்றும் ஃபெரோமக்னடிக் பரமக்நெடிக் பொருட்கள் பயன்பாட்டு புலத்தின் திசையில் ஒரு காந்தமாக்கலை உருவாக்குகின்றன எனவே நான் இந்த மாதிரியை எடுத்துக் கொண்டால் ஒரு காந்தப்புலத்தைப் பயன்படுத்தினால் அது அந்த திசையில் ஒரு காந்தமாக்கலை உருவாக்கும் டயமக்னடிக் பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட புலத்திற்கு நேர்மாறாக ஒரு காந்தமயமாக்கலை உருவாக்குகின்றன மற்றும் ஃபெரோமக்னடிக் காந்த பொருட்கள் பயன்பாட்டு புலத்தின் திசையில் ஒரு பெரிய காந்தமாக்கலை உருவாக்குகின்றன எனவே இதை சித்திரமாக உருவாக்குவோம் நான் பரமக்நெடிக் பொருளைப் பார்த்தால் நான் ஒரு காந்தப் பொருளின் மாதிரியை எடுத்து ஒரு சீரான புலத்தில் வைத்தேன் இது பயன்பாட்டு புலத்தின் திசையில் ஒரு காந்தமாக்கலை உருவாக்கும் எனவே இது இது போன்ற ஒரு காந்தமயமாக்கலை உருவாக்கும் மேலும் இது உள்ளேயும் வெளியேயும் கூடுதல் காந்தப்புலத்தை உருவாக்கும் உள்ளே ஒரு நீண்டதாக இருந்தால் அது ஒரு சீரான கூடுதல் காந்தப்புலமாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம் இதன் விளைவாக இங்கே நீங்கள் கவனிக்கிற புலம் பயன்படுத்தப்பட்ட புலத்திற்கு எதிரானது எனவே புலம் கொஞ்சம் குறையும் ஆனால் முனைகளுக்கு அருகில் அது வலிமையானது இந்த விஷயத்தில் நாம் காணப்போகும் இறுதி வரிகள் இப்போது இதை அழிக்க விடுகிறேன் இறுதி வரிகள் முனைகளுக்கு அருகில் வலுவாக இருக்கும் என்று நான் காண்பிப்பேன் எனவே நாங்கள் பயன்படுத்திய இந்த வரிகள் இங்கே பலவீனமாகிவிடும் எனவே அவைகள் மீண்டும் இங்கே வலுவாகப் போகும் எனவே இங்கு அதிகமான கோடுகள் வந்து பலவீனமாகின்றன இது ஒரு சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்படும்போது அதைச் சுற்றியுள்ள கோடுகள் எப்படி இருக்கும் மறுபுறம் நான் காந்தப் பொருளைப் பார்த்து ஒத்த சீரான புலத்தில் வைத்தால் அது எதிர் திசையில் ஒரு காந்தமாக்கலை உருவாக்கும் இது எதிர் திசையில் காந்தமாக்கலை உருவாக்கினால் அதன் அர்த்தம் என்ன அதாவது உருவாக்கும் புதிய புலம் கோடுகள் வெளியில் பயன்படுத்தப்பட்ட புலத்தின் திசையில் உள்ளே பயன்படுத்தப்படும் புலத்திற்கு நேர்மாறாக இருக்கும் எனவே புலம் பார்க்கப் போகும் வழி இதுபோன்றதாக இருக்கும் அது உள்ளே பலவீனமாகிவிடும் எனவே இது மீண்டும் இந்த புலத்தை எடுக்கும் அது உள்ளே பலவீனமாகிவிடும் எனவே இதன் அர்த்தம் கோடுகள் இங்கே பக்கங்களிலும் அருகிலும் வலுவாகவும் வலுவாகவும் இருக்கும் மேலும் கோடுகள் போய்விட்டதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் வெளியோடு ஒப்பிடும்போது அது உள்ளே பலவீனமாக இருக்கும் இது ஒரு காந்த பொருள் ஒரு ஃபெரோமக்னடிக் பொருளில் வலுவான காந்தமயமாக்கல் உருவாகிறது எனவே பெரும்பாலான கோடுகள் அதில் செல்லப் போவது பரமக்நெடிக் பொருள் போன்றது ஆனால் இன்னும் பல வரிகளையும் வெளியே மிகவும் பலவீனமான புலத்தையும் எடுக்கும் இரும்புப்பொடி அருகில் இந்த பொருட்களை ஒரு ஃபெரோமக்னடிக் பொருளில் எடுத்துக் கொண்டால் அதிகமான இரும்புப்பொடி முனைகளுக்கு அருகில் சிக்கிக் கொள்வதை பார்க்கலாம் இந்த நடத்தை காரணமாக என்ன நடக்கும் என்றால் ஒரு பரமக்நெடிக் பொருள் வலுவான புலத்தை நோக்கி செல்லும் அதன் ஆற்றல் குறைகிறது ஒரு டயமக்னடிக் பொருள் வலுவான புலத்திலிருந்து விலகிச் செல்லும் இது பலவீனமான புலத்தை நோக்கி நகரும் மற்றும் ஒரு ஃபெரோமக்னடிக் பொருள் நிச்சயமாக ஒரு வலுவான புலத்தை நோக்கி மிகவும் வலுவாக செல்லும் இதில் நாம் என்ன செய்யப்போகிறோம் என்பது பாரா ஸ்லாஷ் தியா காந்த பொருட்களுடன் கையாளப்படுகிறது அவை என்னவென்று மீண்டும் வரையறுக்கிறேன் இவை தான் பயன்படுத்தப்பட்ட புலத்திற்கு விகிதாசாரத்தில் ஒரு காந்த திருப்புத்திறன் உருவாக்குகின்றன அல்லது மிக துல்லியமாக வரையறுக்க இது ஒரு காந்த பற்றுக்கு சமமாக மாறுகிறது சி m மடங்கு H MMH எலக்ட்ரோஸ்டேடிக்ஸுடன் மீண்டும் ஒற்றுமை உள்ளது ஏனென்றால் எலக்ட்ரோஸ்டேடிக்ஸில் எங்காவது ஒரு மின்சார புலம் இருந்தால் அது எப்சிலன் நாட் சி மின் e துருவமுனைப்பை உருவாக்கியது அந்த நேரத்தில் மின் வழக்கு மற்றும் காந்த வழக்குக்கான எளிதில் நாம் வரையறுத்துள்ள விதத்தில் சிறிய வித்தியாசம் எலக்ட்ரிக்கல் வழக்கில் எப்சிலன் நாட் சி மடங்கு e எனக்கு துருவமுனைப்பைக் கொடுத்தது போன்று மின் இணைக்க இயல்பு நான் வரையறுக்கிறேன் இங்கு e என்பது புலம் காந்தப் பொருட்களின் விஷயத்தில் m என்பது H துணைப் புலத்திற்கு விகிதாசாரமாக வரையறுக்கப்படுகிறது இது சக்தி மடங்கு சி m பயன்படுத்தும் புலம் அல்ல இங்கே மு 0 இல்லை எனவே இது சி m என்பது பரமக்நெடிக் பொருட்களுக்கு 0 ஐ விட அதிகமாக இருக்கும் மற்றும் சி m 0 க்கும் குறைவாக இருக்கும் இந்த நிறம் சரியாக வரவில்லை எனவே டயமக்னடிக் பொருட்களுக்கு சி m 0 க்கும் குறைவாக இருக்கும் வண்ணத்தை மாற்றுவேன் இங்கே சிவப்பு நிறத்தில் உள்ள இந்த பெட்டி உறவு உங்களுக்கு என்ன தருகிறது என்பது எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸில் நாங்கள் கொண்டிருந்த கட்டமைப்பு உறவு இப்போது அது காந்தநிலையியல் ஃபெரோமக்னடிக் பொருட்களுக்கு சி m என்பது பயன்பாட்டுத் துறையைப் பொறுத்தது எனவே இது ஒரு நேரியல் அல்லாத நடத்தை ஆகிறது இதை நாங்கள் சமாளிக்கப் போவதில்லை இது காந்த தயக்கம் மற்றும் இந்த எல்லாவற்றையும் நாம் சமாளிக்கப் போகிறோம் எலக்ட்ரோஸ்டேடிக்ஸ் விஷயத்தில் நாம் முன்பு செய்ததைப் போலவே நுட்பங்களும் இருக்கும் எனவே அந்த விரிவுரை மீண்டும் சென்று பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் இப்போது நான் உதாரணங்களைத் தீர்க்கப் போகிறேன் முதல் எடுத்துக்காட்டு நான் காந்தப் பொருளின் பரமக்நெடிக் அல்லது காந்த மாதிரியை எடுத்து ஒரு சீரான புலத்தில் வைப்பதை எடுத்துக்கொள்வோம் மாதிரி போதுமான அளவு பெரியது அதன் ஆரம் அதன் உயரத்தை விட மிக அதிகமாக உள்ளது எனவே விளிம்பு விளைவுகளை நான் புறக்கணிக்க முடியும் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் இந்த பிராந்தியத்தில் எங்கோ இடையில் நான் பார்க்கிறேன் அங்கு விளிம்புகளின் விளைவு உண்மையில் மிகக் குறைவு இப்போது நான் B ஐப் பயன்படுத்தும்போது என்ன நடக்கும் இந்த B ஒரு காந்த திருப்புத்திறன் உருவாக்கும் எனவே இந்த சக ஒரு காந்த திருப்புத்திறன் m உருவாக்குகிறது என்று சொல்லலாம் இந்த காந்த திருப்புத்திறன் இது போன்ற பிணைப்பு மின்சாரம் ஒரு சீரான காந்த திருப்புத்திறன் என்று கருதலாம் அல்லது மைனஸ் m இன் வேறுபாட்டை அந்த காந்தக் மின்னூட்டம் என்று நான் நினைக்கலாம் இது h க்கு வழிவகுக்கும் இரு வழிகளிலும் சிக்கலை தீர்க்கலாம் எனவே நான் B ஐப் பயன்படுத்திய இந்த பொருளைப் பார்த்தால் இந்த சீரான காந்தப்புலத்தை நான் உள்ளே எடுத்துக் கொண்டால் மேல் மேற்பரப்பில் m இன் வேறுபாடு மைனஸ் m டெல்டா z மைனஸ் h ஆகும் நான் மேல் மேற்பரப்பை h மற்றும் கீழ் பக்கத்தில் m டெல்டா z எடுத்துக் கொண்டால் எனவே இது டெல் டாட் h வேறுபாடு ஆனது மைனஸ் டெல் டாட் m ஆக இருக்கும் என்றால் இது மேற்பரப்பு மின்னூட்டம் போன்றது எனவே இது m டெல்டா z மைனஸ் h மைனஸ் m டெல்டா z ஆக இருக்கும் எனவே h என்பது நாம் ஒரு h ஐ உருவாக்குவது போல இருக்கும் இது இங்கே நேர்மறை மின்னூட்டம் மற்றும் எதிர்மறை மின்னூட்டம் எனவே டெல் டாட் h இந்த சமன்பாட்டை திருப்தி செய்கிறது எனவே H வெளியே எதுவும் இல்லை ஆனால் B ஓவர் மு 0 H உள்ளே பயன்படுத்தப்படும் H கூட்டல் m காரணமாக H ஆக இருக்கும் பயன்படுத்தப்பட்ட H இன் வேறுபாடு 0 ஆகும் ஏனெனில் இது ஒரு சீரான H ஆகையால் H உள்ளே என்பது பயன்படுத்தப்பட்ட H இன் மதிப்பு மு 0 H கூட்டல் m காரணமாக H ஆக உள்ளது மேலும் நான் சொன்னது போல மேலே நேர்மறையான மின்னூட்டம் மற்றும் கீழே எதிர்மறை ஆன மின்னூட்டம் எனவே இது மைனஸ் m ஆக இருக்கும் இங்கே எப்சிலன் 0 எதுவும் இல்லை எனவே H உள்ளே B ஓவர் மு 0 கழித்தல் M இப்போது நாம் சுய நிலைத்தன்மையின் ஒரு வட்டத்திற்குள் செல்வோம் ஏனென்றால் இந்த M எதுவும் இல்லை என்று எனக்குத் தெரியும் ஆனால் அது அதே திசை எனவே நான் ஒரு திசையன் அடையாளத்தை அதன் மேல் எதுவும் எழுதவில்லை ஆனால் அந்த புள்ளியில் சி m மடங்கு h ஆகும் எனவே h உள்ளே எதுவுமில்லை ஆனால் சி mb ஓவர் மு 0 மைனஸ் m மற்றும் இது எனக்கு சி m கூட்டல் 1 m க்கு சமமாக சி mb ஓவர் மு 0 தரும் அல்லது m என்பது சி m ஓவர் சி m கூட்டல் 1 b ஓவர் மு 0 சமம் இது m இன் தீர்வாகும் எனவே B என்பது பயன்படுத்தபட்ட B கூட்டல் m அல்லது h காரணமாக B அங்கு h என்பது பயன்படுத்தப்பட்ட h கூட்டல் m காரணமாக h ஆனது பயன்படுத்தப்பட்ட h க்கு சமமாக இருக்கும் இது b ஓவர் மு 0 மைனஸ் m என்பது ஒன்றுமில்லை ஆனால் சி m ஓவர் சி m கூட்டல் 1 b ஓவர் மு 0 இது எனக்கு b ஓவர் மு 0 1 ஓவர் சி m கூட்டல் 1 அளிக்கிறது எனவே h மற்றும் அனைத்தையும் பயன்படுத்தி m இன் மதிப்பு சி m ஓவர் சி m கூட்டல் 1 b ஓவர் மு 0 என்பதை கண்டோம் H ஆனது b ஓவர் மு 0 1 ஓவர் சி m கூட்டல் 1 மற்றும் நிகர புலம் b இன் மதிப்பு மு 0 h கூட்டல் m ஆக வெளிவருகிறது எனவே b உள்ளே ஒரே மாதிரியாக இருக்கிறது அது சி m ஆல் பாதிக்கப்படாது MMHinsideMB0 M M1MMB0 MMM1B0 BBapplied Bdue to M HHapplied Hdue to MB0 MM1B0B01M1 Net field B0HM இது ஆச்சரியமல்ல ஏனென்றால் இந்த பெட்டியை நான் இங்கே தேர்வுசெய்தால் என்னிடம் உள்ளது டெல் டாட் b 0 க்கு சமம் இது b செங்குத்தாக தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அது துல்லியமாக நாம் பார்க்கும் விளைவாகும் நீங்கள் முயற்சிக்க விரும்பும் மற்றொரு எடுத்துக்காட்டு நீண்ட சோலனாய்டு இது மீண்டும் ஒரு சீரான புலத்தில் வைக்கப்படுகிறது இது நான் ஒரு பயிற்சிக்காக விட்டு விடுகிறேன் மூன்றாவது உதாரணம் நான் மீண்டும் செய்யப் போகிறேன் வெளியில் இருந்து ஒரு சீரான புலத்தில் வைக்கப்படும் சி m காந்த தருணத்தின் ஒரு பொருளால் செய்யப்பட்ட கோளத்தின் சிக்கலில் நான் மீண்டும் நிலைக்கு வருவேன் அதே திசையில் m ஒரு காந்த திருப்புத்திறன் உருவாக்குகிறது என்ற அனுமானத்தின் மூலம் நாம் தொடங்குவோம் இந்த திசையை z ஆக எடுத்துக்கொள்வோம் இப்போது நான் h முறையின் மூலம் தீர்க்க விரும்பினால் டெல் டாட் h என்பது மைனஸ் டெல் டாட் m க்கு சமம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இதன் பொருள் என்னவென்றால் நான் இங்கே ஒரு நேர்மறையான மின்னூட்டம் வகையை வைத்திருக்கிறேன் இது m கொசைன் தீட்டா மற்றும் கீழ் பக்கத்தில் ஒரு எதிர்மறை மின்னூட்டம் ஆகும் இது ஆதாயம் m கொசைன் தீட்டா ஆகும் எனவே h இந்த திசையில் ஒரு h மற்றும் டெல் கிராஸ் h ஃப்ரீ மின்னோட்டம் இல்லாததால் 0 ஆகும் எனவே h இது மூலம் மைனஸ் m பை மூன்று இருக்கும் எனவே h இன் உள்ளே h என்பது பயன்படுத்தப்பட்ட h கூட்டல் m காரணமாக h ஆனது b ஓவர் மு 0 மைனஸ் m பை ஆக இருக்கும் ஆனால் எனக்கு தெரியும் பின்னர் m உள்ளே சி m h ஆக இருக்கப் போகிறது எனவே இது சி m b மீது மு 0 மைனஸ் சி m m ஓவர் 3 m அதற்கு சமமாக மற்றும் இது 3 கூட்டல் சி m ஓவர் 3 m என்பது சி m b ஓவர் மு 0 க்கு சமம் இவை m 3 சி m ஓவர் 3 கூட்டல் சி m மடங்கு b ஓவர் மு 0 சமம் என்று குறிக்கிறது MH M3 HinsideHappliedHdue to MB0 M3 MMB0 MM3 M3M3MB0 ஆகவே இந்த கோளத்தை ஒரு சீரான புலத்தில் வைத்திருந்தால் இதில் நாம் பெற்றவை m என்பது 3 சி m ஓவர் 3 கூட்டல் சி m மடங்கு b ஓவர் மு 0 மற்றும் h பெறுகிறது ஆகையால் h என்பது பயன்படுத்தப்பட்ட h இது b ஓவர் மு 0 மைனஸ் m பை 3 அது இந்த வழக்கில் சி m ஓவர் 3 கூட்டல் சி m b ஓவர் மு 0 அவை 3 ஓவர் 3 கூட்டல் சி m b over மு 0 க்கு சமம் எனவே உள்ளே இருக்கும் நிகர் புலம் b மு 0 h கூட்டல் m க்கு சமம் அவை 3 சி m கூட்டல் 1 ஓவர் 3 கூட்டல் சி m b அப்பிளைட் தருகிறது HB0 M3MB033MB0 Binside0HM3M13MBapplied எனவே எலக்ட்ரோஸ்டேடிக் துறையில் துருவமுனைக்கக்கூடிய பொருள் இருந்தபோது மின்னியல் இயக்கவியலுக்குப் பயன்படுத்தப்படும் நுட்பங்களை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் ஒரு புலத்தில் ஒரு காந்தப் பொருள் வைக்கப்படும் போது உள்ளே இருக்கும் புலத்தை கணக்கிட இதே போன்ற நுட்பங்களை இங்கே பயன்படுத்தலாம் ஒருவர் இதைச் செய்திருக்கக்கூடிய மற்றொரு வழி என்னவென்றால் இந்த m ஐ இங்கே நான் எடுத்துக் கொண்டபோது இந்த m ஐ h முறை மூலம் நான் நினைத்திருக்க முடியாது ஆனால் இந்த m ஆனது மைனஸ் n கிராஸ் m ஆகும் இந்த பிணைப்பு மின்னோட்டம் வழிவகுக்கும் என்று நான் நினைத்தேன் இது உண்மையில் எனக்கு சைன் தீட்டாவைக் கொடுத்தது கடந்த சில விரிவுரைகளில் உண்மையில் மூன்றில் இரண்டு பங்கு மு 0 m உள்ள ஒரு புலத்திற்கு வழிவகுக்கிறது என்பதைக் கண்டோம் எனவே இதைச் செய்ய நான் உள்ளே இருக்கும் b அறிவேன் அது பயன்படுத்தப்பட்ட b கூட்டல் மூன்றில் இரண்டு பங்கு மு 0 m இது உள்ளே h ஐக் கொடுக்கிறது b ஓவர் மு 0 மைனஸ் m b m ஓவர் மு 0 மைனஸ் க்கு சமம் ஓ மன்னிக்கவும் b ஓவர் மு 0 மைனஸ் இது b அல்ல இது b ஓவர் மு 0 மைனஸ் மூன்றில் ஒரு பங்கு m இப்போது m என்பதே சி m h இன் அதன் மதிப்பு சி m b ஓவர் மு 0 மைனஸ் சி m ஓவர் 3 m மற்றும் இவை m 3 கூட்டல் சி m ஓவர் 3 க்கு சமம் அவை சி m b ஓவர் மு 0 க்கு சமம் இங்கே மேலே உள்ளது போல் m கொடுக்கிறது எனவே தற்போதைய முறையைப் பயன்படுத்தி இந்த சிக்கலை நான் தீர்க்க முடியும் என்று நீங்கள் காண்கிறீர்கள் முக்கிய அம்சம் என்னவென்றால் b இன் அதே திசையில் இருக்கும் ஒரு m ஐ நான் கருதுகிறேன் இது இந்த நிகழ்வுகளில் உண்மையாக இருக்கும் பின்னர் பதிலைப் பெற ஒரு சுய நிலையான பகுப்பாய்வு செய்யுங்கள் இறுதியாக கவனிக்கவும் ஏனெனில் சி m ஒரு b ஐ விட அதிகமாக இருந்தால் பரமக்நெடிக் இயல்பு b பயன்படுத்தப்படுவதை விட அதிகமாக இருக்கும் இருப்பினும் இந்த சி m ஒன்றுக்கு குறைவாக உள்ளது பின்னர் இது வித்தியாசமாக இருக்கும் மற்றும் பயன்படுத்தப்பட்ட புலத்தை விட குறைவாக இருக்கும் BinB230H HinB0 13MMMHinMB0 M3M or M3M3MB0